முந்தைய விரிவுரையில் லீனியர் ஆல்சீப்ரா பார்த்தோம் ஆனால் நாம் ஒரு லீனியர் ஆல்சீப்ரா எடுத்தோம் அங்கு சமன்பாடுகள் மற்றும் மாறிகள் மற்றும் இந்த சமன்பாடுகளின் தீர்க்கக்கூடிய தன்மை மற்றும் பலவற்றைப் பார்த்தோம் அதே விஷயத்தில் நாம் ஒரு ஜாமெட்ரிக் பார்வையையும் எடுக்கலாம் அங்கு நாம் வெக்டர் மற்றும் ஹைப்பர் பிளேன்கள் ஹாஃப் ஸ்பேஸ் மற்றும் பலவற்றைப் பற்றி சிந்திக்கிறோம் எனவே அடுத்த இரண்டு விரிவுரையில் நாம் லீனியர் ஆல்சீப்ரா பற்றிப் பேசப் போகிறோம் நாங்கள் இதைச் செய்யும்போது டிஸ்டன்ஸ் ஹைப்பர் பிளேன்கள் ஹாஃப் ஸ்பேஸ் ஈஜென்வெல்யூஸ் ஈஜென்வெக்டர்கள் போன்ற கருத்துக்களை நாம் பார்க்க போகிறோம் இப்போது இவற்றில் சில உங்களில் பெரும்பாலோருக்கு நன்கு தெரிந்த விஷயங்கள் இருப்பினும் முழுமையின் பொருட்டு நான் இந்த யோசனைகள் அனைத்தையும் நடத்த இருக்கிறேன் பின்னர் அந்த யோசனைகள் அனைத்தையும் பயன்படுத்துவேன் எனவே வெக்டர் நொட்டேஷன்ஸ் ஆப் டிஸ்டன்ஸ் திட்டங்களைப் பற்றி பார்க்கப் போகிறோம் ஹைப்பர் பிளேன்கள் ஹாஃப் ஸ்பேஸ் பற்றியும் பார்க்கப் போகிறோம் பின்னர் இந்த விரிவுரையில் ஈஜென்வெல்யூஸ் மற்றும் ஈஜென்வெக்டர்களைப் பற்றி பார்ப்போம் இப்போது வரை நாம் கணக்கிட வேண்டிய மாறிகள் தொகுப்பாக ஒரு X b மற்றும் X ஆகியவற்றைப் பார்த்துக் கொண்டிருந்தால் இந்த குறியீட்டை x1 x2 ஐ ஒரு வெக்டர் பயன்படுத்துகிறோம் அங்கு இதை ஒரு மாறி x1 க்கான தீர்வாகவும் மாறி x2 க்கு ஒரு தீர்வாகவும் விளக்குகிறோம் அதே வெக்டர் X பற்றி சிந்திக்க மற்றொரு வழி இது உண்மையில் 2 பரிமாண இடைவெளியில் ஒரு புள்ளியாக நினைப்பது மற்றும் இதை நாம் 2 பரிமாண இடைவெளி என கூறுகிறோம் ஏனெனில் 2 மாறிகள் உள்ளன எடுத்துக்காட்டாக நீங்கள் x1 மற்றும் x2 ஐ எடுத்துக் கொண்டால் இதை 2 பரிமாண இடைவெளியில் ஒரு புள்ளியாகக் கருதலாம் அங்கு x1 ஐக் குறிக்கும் ஒரு அச்சு உள்ளது மேலும் x2 ஐக் குறிக்கும் மற்றொரு ஆக்ஸிஸ் உள்ளது மேலும் அதன் மதிப்பைப் பொறுத்து ஒரு x1 மற்றும் x2 இந்த பிளேனில் ஏதாவது ஒரு புள்ளியில் இருக்கும் எடுத்துக்காட்டாக வெக்டர் 1 என்று சொல்ல அனுமதித்திருந்தால் இது ஒன்று மற்றும் இது ஒன்றாகும் பிறகு அதன் புள்ளி இங்கே எனவே நாம் என்ன செய்கிறோம் என்றால் ஒரு குறிப்பிட்ட பரிமாண இடைவெளியில் வெக்டர் புள்ளிகளாகப் பார்க்கிறோம் ஏனெனில் இங்கே 2 எண்கள் உள்ளன எடுத்துக்காட்டாக 2 பரிமாண இடத்தைப் பற்றி பேசினோம் இங்கே 3 எண்கள் இருந்தால் அது 3 பரிமாண இடைவெளியில் ஒரு புள்ளியாக இருக்கும் இதை நீங்கள் ஒரு வெக்டர் என்றும் நினைக்கலாம் நாம் அதன் தோற்றத்திலிருந்து வெக்டர் என வரையறுக்கிறோம் எனவே இந்த X ஒரு வெக்டர் என்று நினைக்க முடியும் அங்கு நான் தோற்றத்தை புள்ளியுடன் இணைக்கிறேன் எனவே அதே வெக்டர் X இன் மற்றொரு பார்வை ஒரு வெக்டர் என்று நினைத்தவுடன் வெக்டர் திசை மற்றும் அளவு இரண்டையும் கொண்டுள்ளது இந்த விஷயத்தில் திசை இதுதான் மற்றும் அளவு தோற்றத்திலிருந்து ஒரு தூரம் என்று நாம் நினைப்பது அனைவரும் அறிவோம் யூக்ளிடியன் தூரத்திற்கான இந்த நன்கு அறியப்பட்ட பார்முலா இது ரூட் x12 x22 எனவே இது தோற்றத்திலிருந்து இந்த புள்ளியின் தூரம் இப்போது மிக எளிமையான எடுத்துக்காட்டு உங்களிடம் 0 34 இருந்தால் தூரத்தை ரூட் 32 42 5 ஆக இருக்கும் ஜாமெட்ரிக் கருத்துக்கள் என்பதைக் கவனிக்க வேண்டியது அவசியம் 2D அல்லது 3D இல் காட்சிப்படுத்த எளிதானது இருப்பினும் அவ்வாறு செய்வது கடினம் எனவே அதிக பரிமாணங்களில் அடிப்படை கணிதம் நாம் செய்யக்கூடியது போலவே இருப்பதால் இந்த அடிப்படைக் கருத்துகளை 2D மற்றும் 3D ஜாமெட்ரி பயன்படுத்தி புரிந்து கொள்ளலாம் பின்னர் பரிமாணங்களின் எண்ணிக்கையை அளவிடலாம் பின்னர் நாம் புரிந்துகொள்ளும் பெரும்பாலான விஷயங்கள் அதிக பரிமாணங்களிலும் ஒரே மாதிரியாக இருக்கும் எனவே முந்தைய ஸ்லைடில் ஒரு புள்ளியை 2 பரிமாணங்களில் பார்த்தோம் இப்போது 2 பரிமாணங்களில் 2 புள்ளிகள் உள்ள ஒரு வழக்கைக் கருத்தில் கொள்வோம் எங்களிடம் x1 உள்ளது இது 2 கோர்டினேட் குறிக்கும் 2 எண்களைக் கொண்டுள்ளது மற்றும் எங்களிடம் x2 உள்ளது இது 2 கோர்டினேட் குறிக்கிறது இப்போது x1 முதல் x2 வரை செல்லும் ஒரு வெக்டர் கண்டுபிடிக்க முடியுமா என்ற கேள்வியைக் கேட்கிறோம் எனவே இந்த வெக்டர் நாம் கண்டுபிடிக்க போகிறோம் நாம் என்ன செய்வது x1 முதல் x2 வரை தொடங்கி ஒரு கோட்டை வரைகிறோம் இந்த வெக்டர் x2 x1 ஆகும் வெக்டர் திசை இங்கு கொடுக்கப்படுகிறது முந்தைய வழக்கைப் போலவே ஒவ்வொரு வெக்டர் ஒரு திசையும் அளவும் இருக்கும் எனவே இந்த வெக்டர் அளவு என்ன என்று நாம் கேட்கலாம் அது இங்கே நாம் காணும் நன்கு அறியப்பட்ட பார்முலா வழங்கப்படுகிறது நீங்கள் அடிப்படையில் என்ன செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் இந்த புள்ளியின் x1 கோர்டினேட் எடுத்துக்கொள்கிறீர்கள் இந்த புள்ளி டிஃபரென்ஸ் ஸ்கோயர் ரூட் எடுத்துக்கொள்கிறது இந்த புள்ளியின் x2 ஒருங்கிணைப்பை இந்த புள்ளியின் x2 ஒருங்கிணைப்பை எடுத்து வித்தியாசத்தையும் ஸ்கொயர் ரூட் எடுத்து அவை இரண்டையும் சேர்த்து எடுத்துக்கொள்ளுங்கள் அதுதான் இங்கே நாம் கொண்ட சமன்பாடு இந்த வெக்டர் நீளம் இதுதான் இதுவும் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளபடி ஒரு சிறிய வடிவத்தில் எழுதப்படலாம் இது T இன் வேர் இதை விளக்குவதற்கு இரண்டு எளிய எடுத்துக்காட்டுகள் எனக்கு 2 புள்ளிகள் A மற்றும் B இருந்தால் A 2 7 b 5 3 ஆக இருந்தால் நீங்கள் 5 மற்றும் 2 க்கு இடையிலான வித்தியாசத்தை எடுத்து பின்னர் அதை சதுரப்படுத்தி 3 மற்றும் 7 க்கு இடையிலான வித்தியாசத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் பின்னர் அதை சதுரமாக்குங்கள் பின்னர் உங்கள் நீளத்தை 5 ஆக பெறுவீர்கள் எனவே இது A மற்றும் B ஆகிய 2 புள்ளிகளுக்கு இடையில் வரையப்பட்ட கோட்டின் நீளமாக இருக்கும் இப்போது யூனிட் நீளத்துடன் வெக்டர் செய்வது பயனுள்ளது ஏனென்றால் நீங்கள் ஒரு வெக்டர் யூனிட் நீளத்தில் எழுதினால் அந்த திசையில் வேறு எழுதப்பட்டால் நீங்கள் விரும்பும் வெக்டர் அளவை யூனிட் வெக்டர் என வெறுமனே எழுதலாம் எனவே ஒரு யூனிட்வெக்டர் நான் எவ்வாறு வரையறுப்பது இந்த வெக்டர் 3 4 ஆக எடுத்துக்கொள்வோம் இந்த வெக்டர் தோற்றத்திலிருந்து தூரம் ரூட் 32 42 5 என்பதை நாங்கள் அறிவோம் எனவே ஒரு யூனிட் வெக்டர் வரையறுக்க நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் நீங்கள் வெக்டர் எடுத்து வெக்டர் அளவால் வகுக்கிறீர்கள் எனவே இந்த விஷயத்தில் அது 5 ஆகும் எனவே யூனிட் வெக்டர் 3 ஆல் 5 4 ஆல் 5 ஆகிறது எனவே சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் இந்த யூனிட் வெக்டர் ஒரு திசையில் உள்ளது இருப்பினும் இது அளவு 1 ஐக் கொண்டுள்ளது ஆகவே நான் A ஐ 5 மடங்கு A என எழுத முடியும் எனவே இப்போது என்ன நடந்தது இது ஒரு யூனிட் வெக்டர் மற்றும் இது ஒரு அளவு 5 ஐக் கொண்டுள்ளது இதுதான் நாம் இங்கு பெறப்பட்டவை அடுத்த கருத்தை நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம் இது நாம் கற்பிக்கப் போகும் பல விஷயங்களைப் புரிந்துகொள்வது முக்கியம் 2 வெக்டர் இருந்தால் இந்த வெக்டர் அவற்றின் டாட் ப்ராடக்ட் 0 ஆக இருக்கும்போது ஒன்றுக்கொன்று ஆர்த்தோகனல் என்று அழைக்கிறோம் எனவே நான் எப்படி டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிப்பது எனவே நான் 2 வெக்டர் A மற்றும் B ஐ எடுத்துக் கொண்டால் ஒரு புள்ளி B என்பது வெறுமனே i1nai bi எனவே அடிப்படையில் நீங்கள் செய்வது என்னவென்றால் உங்களிடம் 2 பரிமாண வெக்டர் இருந்தால் நீங்கள் 2 x கோர்டினேட் எடுத்து அவற்றை பெருக்கி பின்னர் நீங்கள் 2 y கோர்டினேட் எடுத்து அவற்றை பெருக்கி இரண்டையும் சேர்த்தால் உங்களுக்கு டாட் ப்ராடக்ட் கிடைக்கும் இந்த புள்ளி தயாரிப்பு மீண்டும் நாம் முன்பு பார்த்த தூரத்தைப் போலவே Aᵀ B என ஒரு சிறிய வடிவத்திலும் எழுதலாம் இதுவும் இதுவும் ஒரே மாதிரியாக இருக்கும் என்பதை நீங்கள் மிக எளிதாகக் காணலாம் மேலும் இந்த டாட் ப்ராடக்ட் 0 ஆக மாறினால் நாம் இந்த வெக்டர் A மற்றும் B ஒன்றுக்கொன்று ஆர்த்தோகனல் என அழைக்கவும் எனவே இதைப் புரிந்துகொள்வதற்கு ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கொள்வோம் 3 பரிமாண இடத்தில் 2 வெக்டர்ஸ் எடுத்துக்கொள்வோம் என்னிடம் ஒரு வெக்டர் உள்ளது இது 1 2 4 ஆகும் மற்ற வெக்டர் 2 5 2 ஆகும் மேலும் இந்த 2 க்கு இடையில் ஒரு டாட் ப்ராடக்ட் எடுத்துக் கொண்டால் இது v1Tv2 அல்லது v2Tv1 இரண்டும் ஒரே மாதிரியாக இருக்கும் எனக்கு v1T உள்ளது இது 1 2 4 மற்றும் இது 2 5 2 ஆகும் இது ஒரு முறை 2 5 முறை 2 4 முறை 2 ஆக இருந்தால் அது 0 க்கு செல்லும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் எனவே இந்த 2 வெக்டர் ஒன்றுக்கொன்று ஆர்த்தோகனல் என்று கூறுகிறோம் இப்போது ஒன்றுக்கொன்று ஆர்த்தோகனலாக இருக்கும் அதே 2 வெக்டர்ஸ் எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த 2வெக்டர்ஸ் இடையில் நான் ஒரு டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது அது 0 க்குப் போகிறது என்பது உங்களுக்குத் தெரியும் நானும் நிபந்தனையை விதித்தால் இவை வெக்டர்ஸ் யூனிட் மக்னிடுய்டு கொண்டிருக்க வேண்டும் பிறகு நான் இந்த வெக்டர்ஸ் எடுத்து இந்த வெக்டர்ஸ் மக்னிடுய்டு அளவால் வகுக்க முடியுமா எனவே இது ஒரு ஸ்கொயர் ரூட் ஆப் 2 ஹோல் ஸ்கொயர் 4 ஸ்கொயர் ரூட்ஆக இருக்கும் இதேபோல் நான் இந்த வெக்டர்ஸ் எடுத்து இந்த மக்னிடுய்டு அதே வெக்டர்ஸ் அளவால் வகுக்க முடியும் இது 2 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் ரூட்ஆக இருக்கும் இப்போது இந்த 2 யூனிட் வெக்டர்ஸ் ஏனெனில் மக்னிடுய்டு ஒரே மாதிரியானவை மேலும் இந்த யூனிட் வெக்டர்ஸ் ஒன்றுக்கொன்று ஆர்த்தோகனலாக மாறும் ஆர்த்தோகனல் பிராப்பர்டி இழக்கப்படாது ஏனெனில் இவை அளவிடக்கூடிய மாறிலிகள் எனவே நீங்கள் v1Tv2 அல்லது v2Tv1 ஐ எடுத்துக் கொள்ளும்போது அது இன்னும் 0 ஆக மாறும் எனவே இந்த வெக்டர் இன்னும் ஒன்றுக்கொன்று ஆர்த்தோகனலாக இருக்கும் இருப்பினும் இப்போது தனித்தனியாக அவை யூனிட் மக்னியுட் கொண்டுள்ளன அத்தகைய வெக்டர் ஆர்த்தோகனல் வெக்டர் என்று அழைக்கப்படுகின்றன அவை இங்கே வரையறுக்கப்பட்டுள்ளன அனைத்து ஆர்த்தோனார்மல் வெக்டர் வரையறையால் ஆர்த்தோகனல் என்பதைக் கவனியுங்கள் இப்போது டேட்டா சயின்ஸ் நமக்குத் தேவைப்படும் அடுத்த சுவாரஸ்யமான கருத்துக்கு வரப்போகிறோம் இந்த கருத்தை மிக எளிமையான எடுத்துக்காட்டுகள் மூலம் விளக்கப் போகிறேன் இது மிகவும் முறையாக வரையறுக்கப்படலாம் இதை நான் மிகவும் எளிமையான முறையில் முயற்சி செய்து விளக்கப் போகிறேன் இதன் பொருள் என்ன என்பதை நீங்கள் புரிந்துகொள்வதோடு ஒரு டேட்டா சயின்ஸ் கண்ணோட்டத்தில் பார்க்க நாங்கள் ஆர்வமாக உள்ள சில விஷயங்கள் ஏன் என்பதன் அடிப்படையில் ஒரு சூழலையும் கொடுக்க விரும்புகிறேன் எனவே பேஸிஸ் வெக்டர் என்ற கருத்தை அறிமுகப்படுத்த உள்ளோம் எனவே இங்கே உள்ள யோசனை பின்வருவனவாகும் R ஸ்கொயர்ஸை எடுத்துக்கொள்வோம் இதன் பொருள் நாம் வெக்டர்ஸ் 2 பரிமாணங்களில் பார்க்கிறோம் எனவே நான் பல வெக்டர்ஸ் வர முடியும் இல்லையா எனவே எண்ணற்ற வெக்டர்ஸ் இருக்கும் அவை 2 பரிமாணங்களில் இருக்கும் எனவே இது ஒரு 2 பரிமாண இடத்தை எடுத்துக் கொண்டால் நான் எத்தனை புள்ளிகளைப் பெற முடியும் நான் எண்ணற்ற புள்ளிகளைப் பெற முடியும் இதுவே இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே நான் சில வெக்டர்ஸ் வைத்துள்ளேன் பின்னர் இந்த புள்ளிகள் அதைக் குறிக்கின்றன இந்த இடத்தில் எண்ணற்ற வெக்டர்ஸ் உள்ளன இப்போது நாம் புரிந்துகொள்வதில் ஆர்வமாக இருக்கலாம் இங்கு எண்ணற்ற வெக்டர்ஸ் உள்ளன என்று சொல்வது பொதுவான ஒன்று எனவே நாம் ஆர்வமாக இருப்பது என்னவென்றால் இந்த அனைத்து வெக்டர்ஸ் சில அடிப்படை கூறுகளைப்பயன்படுத்தி பிரதிநிதித்துவப்படுத்துவதும் இந்த அடிப்படை கூறுகளின் சில சேர்க்கையும்தான் இப்போது உதாரணமாக 2 வெக்டர்ஸ் கருத்தில் கொள்வோம் ν₁ 1 0 மற்றும் ν₂ 0 1 இப்போது நான் இங்கே வைத்திருக்கும் எந்த வெக்டர்ஸ் எடுத்துக் கொண்டால் 2 1 ஐ எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லலாம் இந்த வெக்டர் சில லீனியர் காம்பினேஷன் 2 1 ஐ எழுதலாம் இந்த வெக்டர் இதேபோல் 4 4 ஐ எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த வெக்டர் இந்த வெக்டர் ஒரு லீனியர் காம்பினேஷன் நான் 4 4 ஐ எழுத முடியும் மேலும் இந்த இடத்தில் நீங்கள் வைத்திருக்கும் எந்த வெக்டர்க்கும் இது ட்ரு வாக இருக்கும் எனவே ஏதோவொரு வகையில் நாம் சொல்வது என்னவென்றால் இந்த 2 வெக்டர் இடத்தை வகைப்படுத்துகின்றன அல்லது அவை ஒரு அடிப்படையை உருவாக்குகின்றன மேலும் இந்த இடத்திலுள்ள எந்த வெக்டர் இந்த 2 வெக்டர் லீனியர் காம்பினேஷன் எழுதப்படலாம் இப்போது நீங்கள் கவனிக்கும் லீனியர் காம்பினேஷன் உண்மையில் எண்களாகும் எடுத்துக்காட்டாக இதை 1 0 1 0 1 இன் லீனியர் காம்பினேஷன் எழுத விரும்பினால் லீனியர் காம்பினேஷன் ஸ்கேலார் மல்டிபிள்ஸ் 2 இது மற்றும் 1 இதேபோல் இங்கே 4 இங்கே 4 இவ்வாறாக மற்றும் பல எனவே முக்கிய அம்சம் என்னவென்றால் நம்மிடம் எண்ணற்ற வெக்டர் இருக்கும்போது அவை அனைத்தும் வெறும் 2 வெக்டர் லீனியர் காம்பினேஷன் உருவாக்கப்படலாம் மேலும் இந்த 2 வெக்டர் 1 0 1 0 ஆகக் காட்டியுள்ளோம் இப்போது இந்த 2 வெக்டர் இந்த வெக்டர் லீனியர் காம்பினேஷன்இடத்தில் உள்ள ஒவ்வொரு வெக்டர் எழுத முடிந்தால் இந்த வெக்டர் ஒவ்வொன்றும் சுயாதீனமாக இருந்தால் முழு இடத்திற்கும் அடிப்படை என்று அழைக்கப்படுகிறது பின்னர் அவற்றை இடத்தில் அடிப்படையாக அழைக்கிறோம் எனவே இந்த வெக்டர்ஸ் ஒன்றுக்கொன்று சுயாதீனமாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் ஏனென்றால் ஒவ்வொரு வெக்டர் தனிப்பட்ட தகவல்களை உருவாக்குவதற்கான அடிப்படையாகும் அவை ஒன்றுக்கொன்று சார்ந்து இருந்தால் இந்த வெக்டர் தனித்துவமான எதையும் கொண்டு வரப்போவதில்லை எனவே அடிப்படைக்கு 2 பண்புகள் உள்ளன அடிப்படையில் ஒவ்வொரு வெக்டர் சில தனித்துவமான ஒன்றைக் கொண்டுவர வேண்டும் மேலும் இந்த வெக்டர்ஸ் போதுமானதாக இருக்க வேண்டும் முழு இடத்தையும் வகைப்படுத்த வேறுவிதமாகக் கூறினால் வெக்டர் முழுமையானதாக இருக்க வேண்டும் எனவே இதை நாம் முறையாக பின்வருமாறு கூறலாம் எந்தவொரு இடத்திற்கும் அடிப்படை வெக்டர்ஸ் இண்டிபெண்டெண்ட் மற்றும் இடத்தை பரப்பும் வெக்டர்ஸ் தொகுப்பாகும் மேலும் ஸ்பான் என்ற வார்த்தையின் அடிப்படையில் அந்த இடத்தின் வெக்டர் நான் ஒரு லீனியர் காம்பினேஷன் எழுதினால் அது அடிப்படை வெக்டர்ஸ் எனவே முந்தைய எடுத்துக்காட்டு 2 வெக்டர்ஸ் v1 1 0 மற்றும் v2 0 1 ஸ்பேன் ஹோல் R ஸ்கொயர் என்பதைக் கண்டோம் மேலும் அவை ஒன்றுக்கொன்று இண்டிபெண்டெண்ட் இருப்பதை நீங்கள் தெளிவாகக் காணலாம் ஏனென்றால் இதில் பல அளவிடல் பெருக்கங்கள் எதுவும் செய்ய முடியாது எனவே முந்தைய வழக்கில் 0 1 இல் 1 0 ஐப் பயன்படுத்தும்போது இதை 2 முறை 1 0 1 முறை 0 1 என எழுதலாம் என்று சொன்னோம் இருப்பினும் எண்கள் இப்போது மாறிவிட்டன ஆயினும்கூட இந்த 2 அடிப்படை இண்டிபெண்டெண்ட்லீனியர் காம்பினேஷன் இதை எழுத முடியும் இந்த 4 4 ஐ உதாரணமாக எடுத்துக் கொள்வோம் எனவே அதை ஒரு சுவாரஸ்யமான லீனியர் காம்பினேஷன் எழுதலாம் இது 4 மடங்கு 1 1 0 முறை 1 1 சரியானதா எனவே இது உங்களுக்கு 4 4 ஐ வழங்கும் இதேபோல் 1 3 ஐ 2 முறை 1 1 1 முறை 1 1 என எழுதலாம் எனவே இது அதே அடிப்படை இண்டிபெண்டெண்ட் மற்றொரு லீனியர் காம்பினேஷன் எனவே அடுத்த கேள்வி ஒன்று உடனடியாக தோன்றும் எனக்கு ஒரு அடிப்படை வெக்டர்ஸ் இருந்தால் அவை தனித்துவமானவையா இப்போது இந்த அடிப்படை வெக்டர்ஸ் இண்டிபெண்டெண்ட் அல்ல ஒரு அடிப்படை வெக்டர்ஸ் பல தொகுப்புகளை நீங்கள் காணலாம் இவை அனைத்தும் சமமாக இருக்கும் ஒரே நிபந்தனைகள் அவை இண்டிபெண்டெண்ட் இருக்க வேண்டும் மற்றும் இடத்தை பரப்ப வேண்டும் எனவே அதே உதாரணத்தை எடுத்துக் கொண்டு இண்டிபெண்டெண்ட் 2 வெக்டர்ஸ் கருத்தில் கொள்வோம் எனவே முன்பு இருந்த அதே உதாரணம் நாங்கள் 2 அடிப்படை வெக்டர்ஸ் 1 0 மற்றும் 0 1 ஐப் பயன்படுத்தினோம் அவற்றை 1 1 மற்றும் 1 1 ஆக மாற்றப் போகிறேன் இப்போது நாம் சரிபார்க்க வேண்டிய முதல் விஷயம் இந்த வெக்டர்ஸ் என்றால் லீனியர் இண்டிபெண்டெண்ட் என்பதை சரிபார்க்க மிகவும் எளிதானது நான் இந்த வெக்டர்ஸ் அந்த ஸ்கேலார் பெருக்கினால் இந்த வெக்டர்ஸ் என்னால் ஒருபோதும் பெற முடியாது எனவே எடுத்துக்காட்டாக இதை நான் 1 ஆல் பெருக்கினால் நான் பெறுவேன் 1 மற்றும் 1 ஆனால் 1 1 அல்ல எனவே இந்த 2 ஒருவருக்கொருவர் லீனியர் இண்டிபெண்டெண்ட் உள்ளன இப்போது அதே வெக்டர்ஸ் எடுத்து பின்னர் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் எனவே முந்தைய வழக்கில் 2 முறை 1 0 1 முறை 0 என 1 ஐ பிரதிநிதித்துவப்படுத்தினோம் என்பதை நினைவில் கொள்க இப்போது இந்த 1 1 ஐ 1 1 மற்றும் 1 1 இன் லீனியர் காம்பினேஷன் நான் பிரதிநிதித்துவப்படுத்தலாமா என்று பார்ப்போம் நீங்கள் இதைப் பாருங்கள் இது லீனியர் காம்பினேஷன் அறிவிப்பு இருப்பினும் நான் இந்த வெக்டர்ஸ் தேர்ந்தெடுத்த விதம் காரணமாக இந்த எண்கள் இதைப் போன்றவை அல்ல

எனவே நான் இங்கு செய்ய விரும்பும் முக்கிய அம்சம் என்னவென்றால் அடிப்படை வெக்டர்ஸ் தனித்துவமானவை அல்ல நீங்கள் அடிப்படை வெக்டர்ஸ் பெற பல வழிகள் உள்ளன இருப்பினும் அவை அனைத்தும் ஒரே பிராப்பர்டியை பகிர்ந்து கொள்கின்றன நான் ஒரு அடிப்படை வெக்டர்ஸ் என அழைக்கும் வெக்டர்ஸ் தொகுப்பு இருந்தால் அந்த வெக்டர்ஸ் ஒன்றுக்கொன்று இண்டிபெண்டெண்ட் இருக்க வேண்டும் மேலும் அவை முழு இடத்தையும் பரப்ப வேண்டும் நீங்கள் 0 1 1 0 எடுக்க வேண்டுமா அதை ஒரு அடிப்படை தொகுப்பு என்று அழைக்கலாம் அல்லது நீங்கள் 1 1 மற்றும் 1 1 ஐ எடுத்து அடிப்படை தொகுப்பை அழைக்கலாம் இரண்டும் சரி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் வெக்டர்ஸ் ஒன்றுக்கொன்று இண்டிபெண்டெண்ட் இருக்கின்றன அவை முழு இடத்தையும் பரப்புகின்றன இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் வெவ்வேறு எண்ணிக்கையிலான வெக்டர்ஸ் கொண்ட 2 அடிப்படை செட் என்னிடம் இருக்க முடியாது நான் இங்கு சொல்வது முந்தைய எடுத்துக்காட்டில் உள்ளது அடிப்படை வெக்டர்ஸ் 1 0 மற்றும் 0 1 என்றாலும் 2 வெக்டர்ஸ் மட்டுமே இருந்தன இதேபோல் இந்த வழக்கில் அடிப்படை வெக்டர்ஸ் 1 1 மற்றும் 1 1 ஆகும் இருப்பினும் இன்னும் 2 வெக்டர்ஸ் மட்டுமே உள்ளன எனவே உங்களிடம் பல அடிப்படை வெக்டர்ஸ் இருக்கக்கூடும் அவை அனைத்தும் சமமாக இருக்கும்போது ஒவ்வொரு தொகுப்பிலும் உள்ள வெக்டர்ஸ் எண்ணிக்கை ஒரே மாதிரியாக இருக்கும் அவை வித்தியாசமாக இருக்க முடியாது இதைப் பார்ப்பது எளிது இதை நான் முறையாகக் காட்டப் போவதில்லை ஆனால் நீங்கள் மனதில் கொள்ள வேண்டிய ஒன்று வேறுவிதமாகக் கூறினால் அதே இடத்திற்கு நீங்கள் 2 அடிப்படை தொகுப்புகளை வைத்திருக்க முடியாது ஒன்று n உடன் வெக்டர் மற்றொன்று m வெக்டர்ஸ் அது சாத்தியமில்லை எனவே இது ஒரே இடத்திற்கு அமைக்கப்பட்ட ஒரு அடிப்படையாக இருந்தால் ஒவ்வொரு தொகுப்பிலும் உள்ள வெக்டர்ஸ் எண்ணிக்கை ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் இப்போது அடிப்படை தொகுப்பு எப்போதும் வெக்டர்ஸ் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைப்பதை நான் விரும்பவில்லை எனவே உங்களுக்கு மற்றொரு எடுத்துக்காட்டு கொடுக்க இந்தத் தரவை ஒரு குறிப்பிட்ட பாணியில் உருவாக்கியுள்ளோம் இந்த வெக்டர்ஸ் தொகுப்பை இப்போது கவனியுங்கள் இங்கே வெக்டார்களின் எண்ணிக்கையில் உள்ளன இந்த வெக்டர்ஸ் அனைத்தும் ஸ்பேஸ் R 4 இல் உள்ளன என்று கூறுவோம் இதன் பொருள் இந்த வெக்டர்ஸ் ஒவ்வொன்றிலும் 4 கூறுகள் உள்ளன இப்போது நாம் கேட்க விரும்புவது என்னவென்றால் இந்த வகையான வெக்டர்ஸ் அடிப்படை என்ன இப்போது நான் இங்கே இதைச் செய்யும்போது அனுமானம் நான் உருவாக்கும் கூடுதல் வெக்டர்ஸ் அவற்றில் எல்லையற்ற எண்ணிக்கை இவை அனைத்தும் இந்த வெக்டர்ஸ் பின்பற்றும் சில வடிவங்களைப் பின்பற்றுகின்றன மேலும் அந்த முறை என்னவென்று பார்ப்போம் எனவே நாம் என்ன செய்ய முடியும் என்றால் இங்கே 2 வெக்டர்ஸ் என்று சொல்லலாம் இந்த விஷயத்தில் ஒரு முக்கியமான யோசனையை விளக்குவதற்காக இந்த எடுத்துக்காட்டு கட்டப்பட்டுள்ளது இந்த வெக்டார்கள் V1 ஐ 1 2 3 4 2 அதாவது 4 1 2 3 ஆக எடுத்துக்கொள்வோம் இங்கே சில வெக்டர்ஸ் எடுத்துக்கொள்வோம் இந்த தொகுப்பில் இந்த வெக்டர்ஸ் இங்கே எடுத்துக்கொள்வோம் பின்னர் என்ன நடக்கிறது என்று பார்ப்பேன் நான் இதை எழுத முயற்சிக்கும்போது இந்த 2 வெக்டர்ஸ் லீனியர் காம்பினேஷன் எனவே இதை நான் எடுத்துக் கொண்டால் இதை 1 மடங்கு 0 மடங்கு இரண்டாவது வெக்டர்ஸ் என்று எழுதலாம் எனவே இது ஒரு லீனியர் காம்பினேஷன் இப்போது வேறு சில வெக்டர்ஸ் இங்கே எடுத்துக்கொள்வோம் எனவே உதாரணமாக இந்த வெக்டர்ஸ் 7 7 11 15 ஐ எடுத்துள்ளோம் அதை முதல் வெக்டர்ஸ் 3 மடங்கு இரண்டாவது வெக்டர்ஸ் மற்றும் 1 மடங்கு ஒரு லீனியர் காம்பினேஷன் எழுதலாம் என்பதைக் காணலாம் இப்போது இந்த வெக்டர்ஸ் ஒவ்வொன்றிற்கும் நீங்கள் இந்த பயிற்சியைச் செய்ய முடியும் மேலும் இந்த வெக்டர்ஸ் நாங்கள் உருவாக்கியதன் காரணமாக இந்த வெக்டர்ஸ் ஒவ்வொன்றும் நான் ஒரு லீனியர் காம்பினேஷன் என எழுத முடியும் என்பதை நீங்கள் காண முடியும் v1 மற்றும் v2 ஆகியவற்றின் கலவை எனவே இது அடிப்படையில் என்ன சொல்கிறது என்பது பின்வருவனவாகும் இது ஒவ்வொரு வெக்டர்ஸ் எனக்கு 4 கூறுகள் இருந்தாலும் அதாவது இந்த வெக்டர்ஸ் அனைத்தும் R4 இல் உள்ளன ஏனெனில் இந்த வெக்டர்ஸ் உருவாக்கப்பட்ட விதம் காரணமாக அவை செய்கின்றன அவற்றை விளக்க 4 அடிப்படை வெக்டர்ஸ் தேவையில்லை இந்த வெக்டர்ஸ் அனைத்தும் வெறும் 2 அடிப்படை வெக்டர்ஸ் லீனியர் காம்பினேஷன் பெறப்பட்டுள்ளன அவை இங்கேயும் இங்கேயும் கொடுக்கப்பட்டுள்ளன எனவே வேறுவிதமாகக் கூறினால் இந்த வெக்டர்ஸ் அனைத்தும் A₂ பரிமாணத்தை ஆக்கிரமிக்கும் R 4 இல் ஒரு சப்ஸ்பேஸ் என்று நாம் அழைக்கிறோம் இல்லையா எனவே நீங்கள் R 4 இல் ஒவ்வொரு வெக்டர்ஸ் எடுத்துக் கொண்டால் பின்னர் எதையும் விட்டுவிடாமல் அவை அனைத்தையும் விளக்க 4 அடிப்படை வெக்டர்ஸ் தேவை இருப்பினும் இந்த வெக்டர்ஸ் இந்த 2 வெக்டர்ஸ் லீனியர் காம்பினேஷன் மட்டுமே என்று தேர்வு செய்யப்பட்டுள்ளன எனவே இவை அனைத்தையும் குறிக்க எனக்கு 2 வெக்டர்ஸ் தேவை எனவே இந்த வெக்டர்ஸ் அனைத்தும் R4 இல் 2 பரிமாண சப்ஸ்பேஸ் இல் விழுகின்றன என்று நான் சொல்கிறேன் எனவே இது சப்ஸ்பெசிஸ்ன் ஒரு முக்கியமான கருத்தாகும் இது ஒரு டேட்டா சயின்ஸ் பார்வையில் இருந்து எங்களுக்கு மிகவும் முக்கியமானது அதற்கான காரணத்தை நான் உங்களுக்கு விளக்கப் போகிறேன் டேட்டா சயின்ஸ் பார்வையில் இது போன்ற விஷயங்களில் நாங்கள் ஆர்வமாக உள்ளோம் இப்போது நாம் கேட்கக்கூடிய அடுத்த கேள்வி பின்வருமாறு எனவே இது முந்தைய ஸ்லைடைப் போன்றது நான் புள்ளியை அகற்றிவிட்டேன் என்பதைத் தவிர எனவே இதைப் பற்றி சிந்திக்க சில தரவு உருவாக்கும் செயல்முறை உள்ளது இது போன்ற வெக்டர்ஸ் உருவாக்குகிறது மேலும் நான் விட்டுவிட்ட புள்ளிகளும் அதே பாணியில் உருவாக்கப்படும் ஏனென்றால் அவை அதே தரவு உருவாக்கும் செயல்முறையால் உருவாக்கப்படும் வெக்டர்ஸ் எனவே எனக்கு சில தரவு உருவாக்கும் செயல்முறை உள்ளது அதிலிருந்து நான் மாதிரிகளை உருவாக்கி வருகிறேன் மேலும் 10 சோதனைகள் என்று சொல்லலாம் எனவே எனக்கு இந்த 10 மாதிரிகள் கிடைத்துள்ளன மற்ற புள்ளிகள் ஒத்ததாக இருக்கும் இப்போது நான் தெரிந்து கொள்ள விரும்புவது என்னவென்றால் R4 இல் உள்ள வெக்டர்ஸ் எனக்குக் கொடுத்தால் அவற்றை பிரதிநிதித்துவப்படுத்த எத்தனை அடிப்படை வெக்டர்ஸ் தேவை முந்தைய ஸ்லைடில் அடிப்படை வெக்டர்ஸ் என்ன என்பதை நான் ஏற்கனவே உங்களுக்குக் காண்பித்தேன் பின்னர் ஒரு சப்ஸ்பேஸ்ஐ பெற R4 இல் வெறும் 2 இன் பல லீனியர் காம்பினேஷன் எவ்வாறு உருவாக்க முடியும் என்பதைக் காட்டினேன் நான் இங்கே ஒரு தலைகீழ் சிக்கலைப் பார்க்கிறேன் இந்த மாதிரிகளை உருவாக்கும் வெக்டர்ஸ் என்னவென்று எனக்குத் தெரியவில்லை இருப்பினும் எனக்கு போதுமான மாதிரிகள் கிடைத்துள்ளன 10 என்று சொல்வோம் நான் இந்த சோதனையைத் தொடர்ந்தால் அதே தரவு உருவாக்கும் செயல்முறையாக இருந்தால் எனக்கு 20 மாதிரிகள் 30 மாதிரிகள் மற்றும் பலவற்றைப் பெறலாம் இருப்பினும் இந்த 10 மாதிரிகளுடன் நான் தெரிந்து கொள்ள விரும்புவது அடிப்படை வெக்டர்ஸ் எவ்வாறு கண்டுபிடிப்பது எனவே இதைச் செய்வதற்கு முன்பு நாம் கற்றுக்கொண்ட கருத்துகளைப் பயன்படுத்தப் போகிறோம் இந்த வெக்டர்ஸ் அனைத்தையும் நாம் ஒரு மேட்ரிக்ஸில் அடுக்கி வைத்திருந்தால் எனவே இது இங்கே முதல் வெக்டர்ஸ் இங்கிருந்து இரண்டாவது வெக்டர் மற்றும் கடைசி வெக்டர் வரை எல்லா வழிகளிலும் நான் பல வெக்டர்ஸ் வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறேன் இவை அனைத்தையும் லீனியர் காம்பினேஷன் பிரதிநிதித்துவப்படுத்த எத்தனை அடிப்படை வெக்டர்ஸ் தேவை இது நான் கேட்கும் கேள்வி பதில் நேரடியானது இது நாம் முன்பே பார்த்த ஒன்று இந்த மேட்ரிக்ஸின் தரத்தை நீங்கள் அடையாளம் கண்டால் அது லீனியர் இண்டிபெண்டெண்ட் காலம்கள் எண்ணிக்கையை உங்களுக்கு வழங்கும் எனவே இதன் அர்த்தம் என்னவென்றால் இந்த மேட்ரிக்ஸுக்கு நான் ஒரு குறிப்பிட்ட தரத்தைப் பெற்றால் பல லீனியர் இண்டிபெண்டெண்ட் காலம்கள் மற்றும் ஒவ்வொரு காலம்கள் மட்டுமே உள்ளன அந்த இண்டிபெண்டெண்ட் காலம்கள் லீனியர் காம்பினேஷன் எழுத முடியும் எனவே நான் இங்கே பல காலம்கள் கொண்டிருக்கும்போது 1 2 வரை 10 வரைமேட்ரிக்ஸின் இந்த காலம்கள் அனைத்தையும் விளக்குவதற்கு எத்தனை அடிப்படை எனக்கு எத்தனை காலம்கள் தேவை இந்த காலம்கள் லீனியர் காம்பினேஷன் மீதமுள்ள காலம்கள் என்னால் உருவாக்க முடியும் மேலும் நான் மீண்டும் குறிப்பிடுகையில் தரவு உருவாக்கம் செயல்முறை அப்படியே இருந்தால் நான் மேலும் மேலும் காலம்கள் சேர்த்தால் அவை லீனியர் காம்பினேஷன் இருக்கும் நாங்கள் இங்கே அடையாளம் காணும் காலம்கள் எனவே நாம் மேலே சென்று இந்த மேட்ரிக்ஸின் தரத்தைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கும்போது மேட்ரிக்ஸின் ரேங்க் 2 ஆக மாறும் அது 2 ஆக மாறும் ஏனெனில் இந்த தரவை நாங்கள் உருவாக்கிய விதம் இப்போது நீங்கள் இந்த வெக்டர்ஸ் 3 வெக்டர்ஸ் லீனியர் காம்பினேஷன் உருவாக்கியிருந்தால் மேட்ரிக்ஸின் ரேங்க் 3 ஆக இருந்திருக்கும் நீங்கள் இந்த வெக்டர்ஸ் அவ்வாறு உருவாக்கியிருந்தால் அவை லீனியர் காம்பினேஷன் 4 லீனியர் இண்டிபெண்டெண்ட் பின்னர் மேட்ரிக்ஸின் ரேங்க் 4 ஆக இருந்திருக்கும் ஆனால் அது மேட்ரிக்ஸின் அதிகபட்ச தரவரிசையாக இருக்கும் ஏனென்றால் R4 இல் அனைத்து வெக்டர்ஸ் பிரதிநிதித்துவப்படுத்த 4 க்கும் மேற்பட்ட லீனியர் இண்டிபெண்டெண்ட் வெக்டர்ஸ் தேவையில்லை எனவே அதிகபட்ச ரேங்க் 4 ஆக இருக்கலாம் தரவரிசை 1 2 அல்லது 3 ஆக இருக்கலாம் அது 1 ஆக இருந்தால் எனக்கு 1 அடிப்படை வெக்டர்ஸ் மட்டுமே உள்ளது 2 இருந்தால் 2 அடிப்படை வெக்டர்ஸ் 3 உள்ளன 3 அடிப்படை வெக்டர்ஸ் மற்றும் பல இந்த விஷயத்தில் மேட்ரிக்ஸின் ரேங்க் 2 ஆக மாறும் என்பதால் இந்த மேட்ரிக்ஸில் ஒவ்வொரு காலம்கள் நான் பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டிய 2 காலம்கள் வெக்டர்ஸ் மட்டுமே உள்ளன எனவே அடிப்படை தொகுப்பு அளவு 2 ஐக் கொண்டுள்ளது இது நாம் தீர்மானித்த ஒன்று அடுத்த கேள்வி அடிப்படை தொகுப்பு அளவு 2 உண்மையான வெக்டர்ஸ் என்ன நாம் என்ன செய்ய முடியும் என்றால் இங்கே 2 லீனியர் இண்டிபெண்டெண்ட் காலம்கள் நாம் எடுக்கலாம் பின்னர் அவை அடிப்படை வெக்டர்ஸ் இருக்கலாம் எனவே எடுத்துக்காட்டாக நான் இதைத் தேர்வுசெய்து இதைச் சொல்லலாம் இந்த காலம்கள் அனைத்திற்கும் இது அடிப்படை வெக்டர்ஸ் அல்லது நான் இதைத் தேர்வுசெய்யலாம் இதுவும் இதுவும் இதுவும் இதுவும் இதுவும் இதுவும் எனவே எந்தவொரு 2 காலம்கள் நான் தேர்வுசெய்ய முடியும் அவை ஒன்றுக்கு ஒன்று லீனியர் இண்டிபெண்டெண்ட் இருக்கும் வரை இது நாம் முன்னர் கற்றுக்கொண்டவற்றிலிருந்து நமக்குத் தெரிந்த ஒன்று ஏனென்றால் அடிப்படை வெக்டர்ஸ் தனித்துவமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை என்பதை நாங்கள் ஏற்கனவே அறிவோம் எனவே இந்தத் தரவைக் குறிக்கும் எந்த 2 லீனியர் இண்டிபெண்டெண்ட் காலம்கள் நான் தேர்வு செய்கிறேன் இப்போது டேட்டா சயின்ஸ் பார்வையில் இது ஏன் முக்கியமானது என்பதை விளக்க ஒரு நிமிடம் எடுத்துக்கொள்கிறேன் நான் உங்களுக்கு சில எண்களைக் காண்பிப்பேன் இதுபோன்ற 200 மாதிரிகள் என்று சொல்ல அனுமதித்தேன் ஒவ்வொரு மாதிரியிலும் 4 எண்கள் இருப்பதால் இந்த 200 மாதிரிகளை சேமிக்க விரும்புகிறேன் நான் 200 மடங்கு 4 ஐ சேமிக்கிறேன் இது 8 எண்கள் இப்போது இந்த 200 மாதிரிகளுக்கும் நாங்கள் அதே பயிற்சியைச் செய்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம் பின்னர் எங்களிடம் 2 அடிப்படை வெக்டர்ஸ் மட்டுமே உள்ளன அவை இந்த தொகுப்பிலிருந்து 2 வெக்டர்ஸ் இருக்கும் நான் என்ன செய்ய முடியும் என்றால் இந்த 2 அடிப்படை வெக்டர்ஸ் நான் சேமிக்க முடியும் இது 8 எண்களாக இருக்கும் இது 2 ஆல் 4 ஆகவும் மீதமுள்ள 198 மாதிரிகளுக்காகவும் இந்த மாதிரிகள் ஒவ்வொன்றிலும் எல்லா மாதிரிகள் மற்றும் அனைத்து எண்களையும் சேமிப்பதற்கு பதிலாக என்னால் முடியும் ஒவ்வொரு மாதிரிக்கும் நான் 2 எண்களை சரியாக சேமிக்க முடியுமா எனவே எடுத்துக்காட்டாக நீங்கள் இந்த மாதிரியை எடுத்துக் கொண்டால் அனைத்து 4 எண்களையும் சேமிப்பதற்கு பதிலாக நான் 2 எண்களை மட்டுமே சேமிக்க முடியும் அவை இதை உருவாக்க நான் பயன்படுத்தப் போகும் லீனியர் காம்பினேஷன் எனவே எடுத்துக்காட்டாக எனக்கு இங்கு 2 அடிப்படை வெக்டர்ஸ் இருப்பதால் அடிப்படை வெக்டர்ஸ் α1 மடங்கு base2 மடங்கு இரண்டாவது அடிப்படை வெக்டர்ஸ் இருக்கப்போகிறது இது எனக்கு இந்த மாதிரியை சரியானதா எனவே இந்த 4 எண்களை சேமிப்பதற்கு பதிலாக நான் இந்த 2 மாறிலிகளை வெறுமனே சேமிக்க முடியும் நான் ஏற்கனவே அடிப்படை வெக்டர்ஸ் சேமித்து வைத்திருப்பதால் இதை மறுகட்டமைக்க விரும்பும் போதெல்லாம் நான் முதல் மாறிலியை எடுத்து v1 ஐ பெருக்கி இரண்டாவது மாறிலி பெருக்கி v2 நான் இந்த எண்ணைப் பெறுவேன் எனவே நான் 2 அடிப்படை வெக்டர்ஸ் சேமிக்கிறேன் இது எனக்கு 8 எண்களைக் கொடுக்கிறது பின்னர் மீதமுள்ள 198 மாதிரிகளுக்கு நான் 2 மாறிலிகளை சேமிக்கிறேன் எனவே இது எனக்கு 396 8 404 எண்களைக் கொடுக்கும் முழு தரவு தொகுப்பையும் என்னால் மறுகட்டமைக்க முடியும் எனவே அதை 800 உடன் ஒப்பிடுங்கள் எனவே எனக்கு எண்ணிக்கையில் பாதி குறைப்பு உள்ளது எனவே உங்களிடம் பல பரிமாணங்களில் வெக்டர்ஸ் இருக்கும்போது உங்களிடம் 10 பரிமாணங்களில் 20 பரிமாணங்களில் வெக்டர்ஸ் இருப்பதாகவும் அடிப்படை வெக்டர்ஸ் எண்ணிக்கை அந்த எண்களை விட மிகக் குறைவு என்றும் கூறுவோம் எனவே எடுத்துக்காட்டாக உங்களிடம் A₃0 பரிமாண வெக்டர்ஸ் இருந்தால் மற்றும் அடிப்படை வெக்டர்ஸ் வெறும் 3 ஆக இருந்தால் டேட்டா ஸ்டோரேஜ் அடிப்படையில் நீங்கள் பெறும் குறைப்பை நீங்கள் காணலாம் எனவே இது டேட்டா சயின்ஸ் ஒரு பார்வை தரவின் அடிப்படையில் என்ன வகைப்படுத்துகிறது என்பதன் அடிப்படையில் தரவைப் புரிந்துகொள்வதும் வகைப்படுத்துவதும் மிக முக்கியம் எனவே நீங்கள் குறைவாக சேமிக்க முடியும் நாங்கள் சிறந்த கணக்கீடுகளை செய்யலாம் மற்றும் இதை செய்ய நாங்கள் இன்னும் பல காரணங்கள் உள்ளன இந்த தரவுகளுக்கு இடையில் ஒரு மாதிரியை அடையாளம் காண இந்த அடிப்படையை நீங்கள் அடையாளம் காணலாம் நாய்ஸ் ரிடெக்ஷன் செய்வதற்கான டேட்டா அடிப்படையை நீங்கள் அடையாளம் காணலாம் எனவே இந்த டேட்டா சயின்ஸ் பாடத்திட்டத்துடன் நாம் முன்னோக்கி செல்லும்போது அந்த கண்ணோட்டங்கள் அனைத்தும் பேசுவோம் அடுத்த விரிவுரையில் இந்த கருத்துக்களை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதைப் புரிந்துகொள்வோம் அடிப்படை வெக்டர்ஸ் கருத்து கணிப்புகள் ஹைப்பர் பிளேன் ஆப் ஸ்பேஸ் மற்றும் பலவற்றைப் புரிந்துகொள்ள ஆர்த்தோகனாலிட்டி என்ற கருத்து இவை அனைத்தும் டேட்டா சயின்ஸ் பார்வையில் முக்கியமானவை எனவே அடுத்த விரிவுரையில் இங்கிருந்து அழைத்துச் செல்வேன்